மீண்டும் வருக இன்றைய தொகுதியில் அறிவுசார் சொத்துரிமையின் இன்டெலக்ஸுவல் ப்ரொபெர்ட்டி ரைட்ஸ் டிரேட் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் விவாதத்தின் அவுட்லைனில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் தொகுதியின் அவுட்லைன் ஆனது டிரேட் வர்த்தகம் தொடர்பான அறிவுசார் சொத்து உரிமைகள் இன்டெலக்ஸுவல் ப்ரொபெர்ட்டி ரைட்ஸ் பற்றிய அறிமுகம் TRIPS டிரேட் ரிலேட்டட் இன்டெலக்ஸுவல் ப்ரொபெர்ட்டி ரைட்ஸ் உருவாக்கத்தின் பின்னணியில் உள்ள குறிக்கோள் உறுப்பினர் கடமைகளின் தன்மை மற்றும் நோக்கம் மற்றும் TRIPS ஏன் TRIPS ஆனது WTO இல் சேர்க்கப்பட்டது TRIPS ன் கீழ் எந்த IPRகள் பாதுகாக்கப்படுகின்றன TRIPS மற்றும் WTO இடையேயான இணைப்பு பொது சுகாதாரத்திற்கான தோஹா பிரகடனத்தின் பொருத்தம் பின்னர் அறிவுசார் சொத்துரிமைகளின் டிரேட் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களுடன் நாம் முன்னேறுவோம் இப்போது இது என்ன உலக வர்த்தக அமைப்பின் அறிவுசார் சொத்துரிமைகளின் டிரேட் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களின் மீதான ஒப்பந்தம் பொதுவாக TRIPS ஒப்பந்தம் அல்லது வெறும் TRIPS என அழைக்கப்படுகிறது அறிவுசார் சொத்துரிமைகளின் டிரேட் வர்த்தகம் தொடர்பான அம்சங்கள் குறுகிய வடிவத்தில் TRIPS டிரேட் ரிலேட்டட் இன்டெலக்ஸுவல் ப்ரொபெர்ட்டி ரைட்ஸ் என அழைக்கப்படுகிறது இது பொது ஒப்பந்தத்தின் கீழ் 1986 முதல் 94 வரையிலான காலகட்டத்தில் எட்டாவது சுற்று பலதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட WTO இன் முக்கிய ஒப்பந்தங்களில் ஒன்றாகும் கட்டணங்கள் மற்றும் வர்த்தகங்கள் மீதான ஒப்பந்தம் பொதுவாக உருகுவே சுற்று என 1986 முதல் 1994 வரை நீட்டிக்கப்படுகிறது இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் அறிவுசார் சொத்துரிமையின் இந்த டிரேட் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களின் முக்கியத்துவம் என்ன அது ஏன் முக்கியமானது பின்னர் வாரம் 1 நாம் பலதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு திறந்திருக்கும் கட்டணங்கள் மற்றும் வர்த்தகத்திற்கான பொதுவான ஒப்பந்தங்களில் பார்க்கலாம் பின்னர் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் தகவல் பகிர்வு அதிகரிப்பு ஆகியவற்றைப் புரிந்து கொள்ளலாம் நாம் பார்த்தது போல் பல அசையா சொத்துகள் இருக்கலாம் அறிவுசார் சொத்துக்களின் கீழ் வரும் இதை 2 3 உறுப்பு நாடுகளுக்கு இடையில் பரிமாறிக்கொள்ளலாம் அப்படியானால் அந்த விஷயங்களை எவ்வாறு கையாள்வது எந்த அளவிற்கு அதைப் பாதுகாக்க வேண்டும் மற்றும் எதற்காகப் பாதுகாக்க வேண்டும் விவாதத்தின் முக்கியமான பிரச்சினைகளாக மாறும் மற்றும் TRIPS அதற்கு தொடர்புடையது இது முக்கிய WTO உடன்படிக்கையின் பெயரான மராகேஷ் ஒப்பந்தத்தின் இணைப்பு 1 C இல் தோன்றுகிறது உருகுவே சுற்று முதல் முறையாக பலதரப்பு வர்த்தக அமைப்பில் அறிவுசார் சொத்துரிமைகளை அறிமுகப்படுத்தியது TRIPS இன் தனித்துவம் உள்ளது உண்மையில் இது தோன்றும் அல்லது இது அனைத்து உறுப்பினர்களுக்கும் கட்டாயமாக பொருந்தும் நாங்கள் அதைப் பின்பற்ற மாட்டோம் என்று நீங்கள் சொல்ல முடியாது இப்போது நாம் ஏற்கனவே TRIPS அமைப்பதற்குப் பின்னால் உள்ள நோக்கங்கள் என்ன என்பதைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம் TRIPS இன் முக்கிய நோக்கத்துடன் கையொப்பமிடப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது மற்றும் அது இணைப்பு 1 C இல் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்படும் சிதைவுகள் மற்றும் தடைகளை குறைக்க விரும்புகிறது மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகளின் பயனுள்ள மற்றும் போதுமான பாதுகாப்பை மேம்படுத்துவதன் அவசியத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வது மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் முறையான வர்த்தகத்திற்கு அதுவே தடையாக இருக்காது எனவே இது நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பகுதியாகும் இது உண்மையில் நாம் பேசும் போது சமநிலையின் சட்டம் அதனால்தான் இதை நெறிமுறைகளின் கீழ் விவாதிக்கிறோம் நெறிமுறைகள் என்பது அதனுடன் இணைக்கப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுக்கும் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதற்கான சமநிலை உணர்வாகும் எனவே TRIPS இன் நோக்கங்களில் இருந்து நாம் பார்க்க முடியும் அது அறிவுசார் சொத்துரிமைகளைப் பாதுகாக்கும் ஒரு பக்கத்தில் உள்ளது அதனால் நாம் மற்றவர்களின் அறிவுசார் சொத்துக்களை ஆக்கிரமிப்பதில்லை ஆனால் அதே நேரத்தில் அது சட்டப்பூர்வமான வர்த்தகத்திற்கு தடையாக இருக்கும் அளவுக்கு கட்டுப்படுத்தப்படக்கூடாது என்பதை சமநிலைப்படுத்துவதை உறுதிசெய்ய வேண்டும் எனவே மீண்டும் இங்கே கேள்வி எழுகிறது உரிமைகளின் பாதுகாப்பிற்கு இடையில் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதும் சட்டப்பூர்வமான வர்த்தகங்கள் நடப்பதை உறுதிசெய்வதும் மற்றும் இந்த பாதுகாப்பு முறையான வர்த்தகத்திற்கு ஒரு தடையாக செயல்படாது இந்த நோக்கத்திற்காக புதிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் தேவை உள்ளது GATT 1994 இன் அடிப்படைக் கொள்கைகளின் பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் தொடர்புடைய அறிவுசார் சொத்து ஒப்பந்தங்கள் அல்லது கன்வென்ஷன் டிரேட் வர்த்தகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமைகளின் கிடைக்கும் தன்மை மற்றும் பயன்பாடு தொடர்பான போதுமான தரநிலைகள் மற்றும் கொள்கைகளை வழங்குதல் தேசிய சட்ட அமைப்புகளில் உள்ள வேறுபாடுகளைக் கருத்தில் கொண்டு டிரேட் வர்த்தகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமைகளை அமல்படுத்துவதற்கான பயனுள்ள மற்றும் பொருத்தமான வழிமுறைகளை வழங்குதல் எனவே GATT 1994 இன் அடிப்படைக் கொள்கைகள் மற்றும் பிற தொடர்புடைய அறிவுசார் சொத்து ஒப்பந்தங்களின் முதல் 3 படிகளின் பொருந்தக்கூடிய தன்மையை உள்ளடக்கிய 3 படிகளைப் போல் நாம் பார்க்கலாம் எனவே கன்வென்ஷன்ஸ் எனவே இரண்டாவதாக போதுமான தரநிலைகள் மற்றும் கொள்கைகளுக்கான ஏற்பாடு மற்றும் மூன்றாவது டிரேட் வர்த்தகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமைகளை அமல்படுத்துவதற்கான பயனுள்ள மற்றும் பொருத்தமான வழிமுறைகளுக்கான ஏற்பாடுகள் இது நடைமுறையில் உள்ளது இது தேசிய சட்ட அமைப்புகளில் உள்ள வேறுபாடுகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது எனவே இது மிகவும் நடைமுறை சார்ந்தது இது தேசிய சட்ட அமைப்புகளில் உள்ள வேறுபாடுகளை கணக்கில் எடுத்துக்கொள்வது மற்றும் அவற்றைக் கருத்தில் கொள்வது இதை எப்படிப் பயன்படுத்தலாம் பாய்ண்ட் d பலதரப்பு தடுப்புக்கான பயனுள்ள மற்றும் விரைவான நடைமுறைகள் மற்றும் ஏற்பாடுகளை நாம் காண்கிறோம் பேச்சுவார்த்தையின் முடிவுகளில் முழுமையாக பங்கேற்பதை நோக்கமாகக் கொண்ட அரசாங்கத்திற்கும் இ இடைநிலை ஒப்பந்தங்களுக்கும் இடையிலான மோதல்களைத் தீர்ப்பது எனவே அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது மட்டுமல்ல சில சர்ச்சைகள் எழுந்தால் பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளில் முழுமையான பங்கேற்பை இலக்காகக் கொண்ட விரைவான வழி மற்றும் இடைநிலை ஏற்பாடுகளில் அதைத் தீர்ப்பதற்கான பயனுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை நாம் காண்கிறோம் எனவே பேச்சுவார்த்தைகள் நடந்த பிறகு அதை மீண்டும் எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் செயல்படுத்துவது எனவே இது அடிப்படைத் தரநிலைகள் என்ன என்பதைக் கண்டறியும் கொள்கைகளை அறிந்துகொள்வதில் இருந்து தொடங்கும் ஒரு செயல் சார்ந்த படிகள் செயல்முறைகள் என்ன செய்ய வேண்டும் பின்னர் அது எவ்வாறு சர்ச்சைகள் எழுகிறது பின்னர் அது எவ்வாறு முடியும் என மீண்டும் கண்டறிந்து பயன்படுத்தலாம் எந்த உடன்படிக்கை செய்தாலும் விரைவில் தீர்க்கப்படும் சம்பந்தப்பட்ட உறுப்பு நாடுகளுக்கு மீண்டும் மிக விரைவாக எவ்வாறு பயன்படுத்த முடியும் எனவே இப்போது உறுப்பு நாடுகளின் தன்மை மற்றும் நோக்கம் என்ன என்பதைப் பார்ப்போம் மேலும் கட்டுரை 1 இல் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல பார்ப்போம் இங்கே இந்த விவாதத்தில் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சரியாக முன்வைக்கிறோம் இந்த ஒப்பந்தத்தின் விதிகளை உறுப்பினர்கள் செயல்படுத்த வேண்டும் உறுப்பினர்கள் இந்த ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு முரணாக இல்லை எனில் இந்த ஒப்பந்தத்திற்குத் தேவையானதை விட அதிகமான விரிவான பாதுகாப்பை தங்கள் சட்டத்தில் செயல்படுத்துவதற்கு உறுப்பினர்கள் கடமைப்பட்டிருக்க மாட்டார்கள் எனவே ஒப்பந்தத்தின் உறுப்பினர்களால் தீர்மானிக்கப்பட்ட அனைத்தும் இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஒப்பந்தத்திற்குத் தேவைப்படும் விரிவான பாதுகாப்பை வழங்கலாம் அல்லது கொடுக்காமல் போகலாம் மற்றும் கூடுதல் பாதுகாப்பைக் கொடுத்தால் சில உறுப்பினர்கள் கொடுக்க விமர்சிக்கலாம் இது முரண்பாடாக இருக்கக்கூடாது மாறுபட்டதாக இருக்கக்கூடாது அல்லது இந்த ஒப்பந்தத்தின் ஏற்பாட்டைத் தடுப்பதை விரும்பக்கூடாது இந்த ஒப்பந்தத்தின் சமநிலைச் சட்டத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதால் நாம் விவாதித்தோம் எனவே அந்த முறையான வர்த்தகமும் மற்ற நாடுகளுடன் நடைபெறுகிறது உறுப்பினர்கள் தங்கள் சொந்த சட்ட அமைப்பு மற்றும் நடைமுறையில் இந்த ஒப்பந்தத்தின் விதிகளை செயல்படுத்துவதற்கான சரியான முறையை தீர்மானிக்க சுதந்திரமாக உள்ளனர் எனவே ஒப்பந்தத்தில் பொதுவாகக் கூறப்பட்ட ஒன்று ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது அதை எப்படி செயல்படுத்துவது அந்த ஒப்பந்தத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவது என்ன அது அவர்களின் சொந்த சட்ட அமைப்புகள் மற்றும் நடைமுறைகளைப் பொறுத்தது இந்த ஒப்பந்தத்தின் நோக்கத்திற்காக அறிவுசார் சொத்துரிமை என்பது பகுதி 2 இன் பிரிவு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள அனைத்து வகை அறிவுசார் சொத்துக்களையும் குறிக்கிறது பதிப்புரிமை மற்றும் தொடர்புடைய உரிமைகள் டிரேட் மார்க்ஸ் புவியியல் குறியீடுகள் தொழில்துறை வடிவமைப்புகள் மற்றும் காப்புரிமைகள் கடந்த விவாதத்தில் இந்த அறிவுசார் பண்புகள் மற்றும் அதன் பண்புகள் மற்றும் அவை எவ்வாறு ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன என்பதைப் பற்றி ஏற்கனவே விரிவாக விவாதித்தோம் இந்த ஒப்பந்தத்தில் வழங்கப்பட்ட சிகிச்சையை உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்களின் குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் எனவே தொடர்புடைய அறிவுசார் சொத்துரிமையைப் பொறுத்தவரை மற்ற உறுப்பினர்களின் குடிமக்கள் பாரிஸ் கன்வென்ஷன் பெர்ன் கன்வென்ஷன் தி ரோம் கன்வென்ஷன் மற்றும் ஒருங்கிணைந்த சுற்றுகள் தொடர்பான அறிவுசார் சொத்து ஒப்பந்தம் போன்றவற்றில் வழங்கப்பட்ட பாதுகாப்பிற்கான தகுதிக்கான அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் இயற்கையான அல்லது சட்டப்பூர்வ நபர்களாக புரிந்து கொள்ளப்படுவார்கள் அந்த கன்வென்ஷன்களில் WTO உறுப்பினர்கள் அனைவரும் உறுப்பினர்களாக இருந்தனர் எனவே இந்த பாரிஸ் கன்வென்ஷன் பெர்ன் கன்வென்ஷன் மற்றும் ரோம் கன்வென்ஷன் ஆகியவை பாதுகாப்பிற்கான தகுதிக்கான சில நிபந்தனைகளை வழங்கியுள்ளன மற்ற நாட்டினரின் மற்ற உறுப்பினர்கள் அந்த அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும் தகுதி அளவுகோல்கள் மற்றும் இந்த 3 கன்வென்ஷன்களில் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பிற்கான இந்த தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் இயற்கையான அல்லது சட்டப்பூர்வ நபர்களாக கருதப்படுவார்கள் ரோம் கன்வென்ஷனின் கட்டுரை 5 இன் பத்தி 3 அல்லது கட்டுரை 6 இன் பத்தி 2 இல் வழங்கப்பட்டுள்ள சாத்தியக்கூறுகளைப் பயன்படுத்திக் கொள்ளும் எந்தவொரு உறுப்பினரும் அறிவுசார் சொத்து உரிமைகளின் டிரேட் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களுக்காக கவுன்சிலுக்கு அந்த விதிகளில் முன்னறிவிக்கப்பட்ட அறிவிப்பை வெளியிட வேண்டும் WTO இல் ஏன் TRIPS சேர்க்கப்பட்டது எனவே அது ஏன் சேர்க்கப்பட்டது இதைச் சேர்ப்பதன் பின்னணி என்ன உலக வர்த்தக அமைப்பின் முன்னோடியாக இருந்த கட்டணங்கள் மற்றும் டிரேட் வர்த்தகம் குறித்த பொது ஒப்பந்தம் ஏற்கனவே குறைந்த கட்டணங்கள் மற்றும் நாடுகளிடையே அதிகரித்து வரும் உபசரிப்புகளின் காரணமாக நாடுகளின் உள்நாட்டுக் கொள்கைகள் கூட வர்த்தக நாடுகளின் கவனத்திற்கு வந்தது என்பதைப் பார்ப்போம் அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் ஆசியாவின் புதிதாக தொழில்மயமான நாடுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் ஏற்றுமதியில் அதிகரித்து வரும் போட்டியை எதிர்கொள்ளத் தொடங்கின வளர்ந்த நாடுகள் இந்த அதிகரித்து வரும் போட்டி பின்னர் அறிவுசார் சொத்து உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன இந்த நாடுகள் GATT விதிகளை தெளிவுபடுத்த வேண்டும் மற்றும் சர்வதேச வர்த்தகத்திற்கான சிதைவுகள் மற்றும் தடைகளை குறைக்க பொருத்தமான புதிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை விவரிக்க வேண்டும் தொழில்நுட்பத்தின் பங்கு மிகப் பெரியதாக மாறியதால் கண்டுபிடிப்புகள் மற்றும் வடிவமைப்புகள் அதிக விகிதத்தைக் கொண்டிருப்பதால் உலகளவில் நாடுகளிடையே வர்த்தகத்தில் IPR ஆதிக்கம் செலுத்துகிறது உருகுவேயின் விளைவாக பேச்சுவார்த்தைகளின் போது அறிவுசார் சொத்துரிமை ஆனது விவாதங்களில் ஆதிக்கம் செலுத்தியது அதிக டிரேட் வர்த்தகம் நடக்கிறது என்பதை நாம் புரிந்துகொண்டதால் அது திறந்த நிலையில் உள்ளது மற்றவர்கள் நம்மைப் பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் பிறரைப் பற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் தெரிய வருகிறது இதன் காரணமாக அதிக கண்டுபிடிப்புகள் நடைபெறுகின்றன மேலும் வடிவமைப்புகள் பிளாட்பார்ம்க்கு வருகின்றன எனவே அறிவுசார் சொத்துரிமை மற்றும் அதன் பாதுகாப்பு இந்த பிளாட்பார்மில் மிகவும் மேலாதிக்க விவாதமாகிறது இப்போது TRIPS இன் கீழ் எந்த அறிவுசார் சொத்து உரிமைகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏனென்றால் ஒவ்வொரு அறிவுசார் சொத்துக்களையும் நாம் பாதுகாக்க முடியுமானால் எந்த அளவிற்கு பாதுகாப்பை வழங்குவோம் அதனால் வர்த்தகத்தில் தடைகள் ஏற்படாது எனவே இதை எவ்வாறு சமநிலைப்படுத்துவது அனைத்து தயாரிப்புகளுக்கும் IPR வழங்கப்பட வேண்டும் மற்றும் ஒவ்வொன்றின் நன்மை தீமைகள் பற்றிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது நாம் அதில் கவனம் செலுத்துகிறோம் எனவே நாம் பதிப்புரிமை மற்றும் தொடர்புடைய உரிமைகளைக் கண்டறிவது அதாவது கலைஞர்கள் ஒலிப்பதிவு தயாரிப்பாளர்கள் மற்றும் ஒளிபரப்பு நிறுவனங்களின் உரிமைகள் போன்றவை ஆகும் சேவை முத்திரைகள் உட்பட டிரேட் மார்க்ஸ் தோற்றம் மற்றும் தொழில்துறை வடிவமைப்புகள் உள்ளிட்ட புவியியல் குறியீடுகள் போன்றவை ஐபிஎஸ் ஆகும் அவை TRIPS இன் கீழ் உள்ளன புதிய வகை தாவரங்களின் பாதுகாப்பு இன்டெக்ரேட்டட் சர்க்யூட்களின் லே அவுட் வடிவமைப்புகள் வர்த்தக ரகசியங்கள் மற்றும் சோதனை தரவு உட்பட வெளியிடப்படாத தகவல்கள் உள்ளிட்ட காப்புரிமைகள் TRIPS மற்றும் WTO இடையே இப்போது என்ன இணைப்பு உள்ளது TRIPS உடன்படிக்கையின் மூலம் WTO முக்கிய IPR மரபுகளின் சில துல்லியமான விதிமுறைகளில் வகுக்கப்பட்ட தரநிலைகளை இணைத்து யோசனைகள் மற்றும் படைப்பாற்றலில் டிரேட் வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான விதிகளை வழங்குகிறது டிரேட் வர்த்தகம் ஈடுபடும்போது அறிவுசார் சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று WTO வழங்குகிறது இவ்வாறு TRIPS மூலம் WTO அதன் அனைத்து உறுப்பு நாடுகளும் TRIPS இன் கீழ் வழங்கப்பட்டுள்ள IPR இன் அடிப்படைத் தரங்களைப் பின்பற்றுவதைக் கட்டாயமாக்குகிறது மற்றும் இந்தத் துறையில் உள்நாட்டுச் சட்டங்களை ஓரளவு ஒத்திசைக்க வேண்டும் எனவே மையமாக நாம் இருக்கும்போது எதையாவது பின்பற்றுவது கட்டாயமாகிறது பின்னர் எங்காவது உள்ளூர் வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பொதுவான தளத்தில் சமநிலைப்படுத்தப்படுகிறது அதனால் அறிவுசார் சொத்துக்கள் மற்றும் வர்த்தகங்கள் பரிமாற்றம் போன்றவை நடக்கும் இப்போது பொது சுகாதாரத்திற்கான தோஹா பிரகடனமான ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றி விவாதிப்போம் ஒரு பக்கம் அறிவுசார் சொத்துரிமை மற்றும் அதைப் பாதுகாத்தல் என்று நாம் பேசுவதைப் போலவும் மறுபுறம் பொது சுகாதாரம் மற்றும் பொதுமக்களின் அதிக அக்கறையைப் பார்க்கவும் இது மிகவும் முக்கியமான அறிவிப்பு அந்த வகையில் தோஹா பிரகடனம் மிகவும் முக்கியமானது TRIPS உடன்படிக்கையின் மூலம் நிறுவப்பட்ட உறுதியான அறிவுசார் சொத்துரிமைகளின் கட்டமைப்பானது மருந்து உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்திச் செலவுக்கு மேல் விலைகளை வசூலிக்க அனுமதிக்கிறது இந்த மருந்து உற்பத்தியாளர்களின் IPR களைப் பாதுகாப்பதற்கான அவர்களின் கடமைகளின் காரணமாக பொது சுகாதாரத்தை கண்காணிக்கும் மற்றும் பாதுகாப்பதற்கான அரசாங்கங்களின் திறனை இவை பாதிக்கின்றன எனவே உற்பத்திச் செலவுக்கு மேல் விலையை வசூலிக்க அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் அந்த உரிமை மருந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த மருந்து உற்பத்தியாளர்களின் IPR களைப் பாதுகாக்கும் கடமையின் காரணமாக பொது சுகாதாரத்தைக் கண்காணிக்கும் மற்றும் பாதுகாப்பதற்கான அவர்களின் திறனில் யாரோ ஒருவர் தடைசெய்யப்படுவதைப் போல அரசாங்கம் யாரையும் கட்டுப்படுத்துவது இல்லை எனவே பொது சுகாதாரம் மற்றும் அதன் அக்கறையில் நான் அதிக கவனம் செலுத்த வேண்டுமா அல்லது மருந்து உற்பத்தியாளர்களின் ஐபிஆர் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டுமா என்பது போன்ற ஒரு வகையான கருத்து வேற்றுமை போன்றது இது ஒரு வகையில் பொது மக்களுக்கு இந்த மருந்துகளை மலிவு விலையில் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் திறனைக் கட்டுப்படுத்துகிறது இது மிகவும் முக்கியமான அல்லது முக்கியமான நோய்களின் போது மிகவும் முக்கியமானது மருந்துகளின் விலை உயர்ந்தால் அந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை அணுக முடியாது மலிவு விலையில் மருந்துகளை மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது அணுகாமல் இருப்பது தொடர்பான வளரும் நாடுகளை முக்கியமாகக் குறிப்பிடும் வகையில் இந்தப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள WTO உறுப்பினர்கள் பொது சுகாதாரத்தின் பின்னணியில் TRIPS உடன்படிக்கையை தெளிவுபடுத்த தோஹா பிரகடனத்தை வெளியிட ஒப்புக்கொண்டனர் எனவே நம்முடைய கடந்த கால விவாதங்களில் அதிக எண்ணிக்கையில் அதிக நன்மையைப் பற்றி பேசும் பயனுள்ள அம்சங்களைப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் மற்றும் எங்காவது நாம் ஒரு கூட்டு நன்மையை தேடுகிறோம் எங்காவது கவனிக்காமல் இருப்பது ஒரு குறிப்பிட்ட தனிநபரின் அல்லது தனிநபர்களின் குழுவின் நன்மை அல்லது உரிமையாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மருந்து நிறுவனத்தின் உரிமை மிக முக்கியமா அல்லது சமூகத்தின் நலன் என்பது மிக முக்கியமா என்பது இந்த இரண்டு கோட்பாடுகளின் தொடர்புகளை நாம் இங்கு காண்கிறோம் TRIPS உடன்படிக்கையானது பொது சுகாதாரத்தைப் பாதுகாப்பதில் இருந்து நடவடிக்கை எடுப்பதற்கும் உயிர்காப்பு போன்ற அத்தியாவசியப் பொருட்களை அதாவது மருந்துகளை தயாரிப்பதற்கு கட்டாய உரிமங்களை வழங்குவதற்கு அதன் IPR சட்டங்களுக்கு விதிவிலக்குகளை உருவாக்குவதற்கான உரிமையை வழங்குவதற்கும் உறுப்பு நாடுகளுக்கு தடையில்லை என்பதைத் தெளிவாக அறிவித்தது IPR வைத்திருப்பவரின் ஒப்புதல் வரவில்லையென்றாலும் கட்டாய உரிமங்கள் எப்போது வழங்கப்படலாம் அல்லது தேசிய அவசரகால சூழ்நிலைகளைத் தீர்மானிக்கலாம் என்பதை அந்த நாடுகளில்தான் தீர்மானிக்க வேண்டும் எனவே பெரிய பொது சுகாதாரத்தில் அதிகமான பொது மக்களைப் பற்றிய முடிவிற்கு வரும்போது நாம் இங்கு என்ன காண்கிறோம் எனவே ஐபிஆர் வைத்திருக்கும் நிறுவனத்திடம் இருந்து ஒப்புதல் பெறாவிட்டாலும் பிற நிறுவனங்களுக்கு உற்பத்தி உரிமம் வழங்க உறுப்பு நாடுகளுக்கு உரிமை வழங்கப்படுகிறது எனவே உயிர்காக்கும் மருந்துகளின் விஷயத்தில் இவை முக்கியம் எவ்வாறாயினும் உரிமங்களை எப்போது வழங்குவது என்பது அந்த நாடுகளில் உள்ள நிறுவனங்களைப் பொறுத்தது மற்றும் அது வழங்கப்பட்டது அல்லது அது தேசிய அவசரகால சூழ்நிலையாக இருந்தால் அதை எவ்வளவு விரைவாகச் செய்ய முடியும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவே அதை எவ்வாறு செயல்படுத்துவது அதை எப்படி பயிற்சி செய்வது குறிப்பிட்ட நாட்டைப் பொறுத்து அதை எவ்வாறு செயல்படுத்துவது இது விவாதத்திற்கு எங்கே பெறும் நாடுகளில் உற்பத்தித் திறன் இல்லாத மருந்துகளின் வரையறுக்கப்பட்ட ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான கட்டாய உரிமம் வழங்க உறுப்பு நாடுகளும் அனுமதிக்கப்பட்டன இது 2003 இல் WTO எடுத்த முடிவின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டது எனவே இது ஒரு முக்கியமான படியாகும் இதில் உயிர்காக்கும் மருந்துகளுக்கான உற்பத்தி திறன் ஆனது பெறும் நாட்டில் இல்லை மற்றும் வேறு நாட்டில் அது இருந்தால் உறுப்பு நாடுகளும் வரையறுக்கப்பட்ட மருந்துகளின் ஏற்றுமதி அல்லது இறக்குமதிக்கான கட்டாய உரிமத்தை வழங்க அனுமதிக்கப்படுகின்றன அவர்கள் பெறும் நாடுகளில் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது ஏன் பொது மக்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரப் பிரச்சினைகள்தான் முக்கிய கவலை எனவே இந்த விவாதத்தில் பொதுவாக IPR இன் டிரேட் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களில் கவனம் செலுத்தியுள்ளோம் மேலும் IPR ஐ வைத்திருப்பது ஏன் முக்கியம் மற்றும் இந்த அறிவுசார் சொத்துக்களை உற்பத்தி செய்யும் உறுப்பினர்களின் உரிமைகளுக்கு இடையே சமநிலையை பேணுவதற்கு ஐபிஆர் எவ்வாறு விவேகமான முறையில் பயன்படுத்தப்படலாம் பொது சுகாதாரம் மற்றும் பிற விஷயங்களைப் பற்றிய முக்கிய அக்கறையை சமநிலைப்படுத்த நாம் கணக்கெடுக்கிறோம் குறிப்பாக பொது சுகாதார விஷயத்தில் பொதுவாக பொது மக்களுக்கு அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் அங்கு தோஹா பிரகடனம் பற்றி நாம் விவாதித்தோம் அடுத்த அமர்வில் இந்தியாவில் TRIPS பயன்பாடு பற்றி விவாதிக்க உள்ளோம்